வணக்கம் மற்றும் உங்கள் அனைவரையும் TALE 2 பாடநெறியின் இறுதி பாடம் பகுதி 3 பாடம் 17க்கு வரவேற்கிறேன் இங்கே நாம் அதற்கு எனவே ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பை கொடுத்துள்ளோம் " முந்தைய பாடத்தில் மெட்டா அறிவாற்றல் கற்றலுக்கான வழிமுறைகளை நாம் புரிந்துகொண்டோம் முந்தைய அனைத்து பாடங்களையும் நீங்கள் பார்த்தால் பல்வேறு வகையான அறிவுறுத்தலுக்கான அணுகுமுறைகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் கூறுகள் மூளை எவ்வாறு கற்கிறது என்பதற்கான சில கோட்பாடுகள் ஆகியவற்றைப் பார்த்தோம் அதனுடன் தொடர்புடைய மூளையின் கற்றலை அடிப்படையாகக் கொண்ட சில செயல்பாடுகள் பற்றி தெரிந்து கொண்டோம் TALE தொகுதி 2 இல் NBA ஆல் குறிப்பிடப்பட்ட விளைவுகளின் தேவைகளைப் பூர்த்தி செய்ய ஒரு பாடத்திட்டத்தை எவ்வாறு வடிவமைப்பது என்பதைப் பார்த்தோம் ADDIE என்று அழைக்கப்படும் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான ஒரு கட்டமைப்பை நாம் வழங்கினோம் மேலும் ADDIE இன் அனைத்து கட்டங்களையும் நாம் பார்த்தோம் இப்போது இவை அனைத்தையும் முன்வைத்து ஆசிரியர் என்ன செய்ய முடியும்

முதல் எதிர்விளைவுகளில் ஒன்று ஆம் கேட்பது எல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட அறிவுறுத்தல் சூழ்நிலையில் நான் என்ன செய்ய முடியும் ஆகவே ஒரு ஆசிரியர் ஒரு சூழலில் எப்படி இயங்குகிறார் மற்றும் உள்ளுக்குள் இருக்கும் சூழலில் அவர் என்ன செய்ய முடியும் என்பதைப் புரிந்து கொள்ள நாம் முயற்சிப்போம் ஒரு ஆசிரியர் தனது அறிவுறுத்தல் சூழ்நிலையில் என்ன செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்பதே இந்த பாடத்தின் முதன்மை விளைவாகும் அறிவுறுத்தல் நிலைமை எல்லாவற்றையும் உள்ளடக்கும் மேலாண்மை துறைத்தலைவர் துறை ஒழுங்கமைக்கப்பட்ட விதம் உங்களிடம் உள்ள வளங்கள் உங்களிடம் உள்ள வகுப்பறைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை யார் தீர்மானிக்கிறார்கள் சில செயல்முறைகள் மிகவும் கடுமையாக வரையறுக்கப்படலாம் மேலும் அதன் தொடர்புடைய அனைத்து சிக்கல்கள் அவை ஆசிரியர் செயல்பட வேண்டிய ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது இவை அனைத்தையும் ஒரு அறிவுறுத்தல் சூழ்நிலையின் தலைப்பின் கீழ் வைக்கலாம் ஆசிரியர்கள் உணர வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் அவர்கள் முதன்மை மாற்ற முகவர்கள் அவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள் நீங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் பயிற்சி பெற்ற மாணவர்கள் தான் நீங்கள் உருவாக்கும் எதிர்காலம் அவர்களின் அறிவு நிலைகள் அல்லது அவர்களின் திறன்களுக்கு நீங்கள் பொறுப்பு எனவே நீங்கள் மாற்ற முகவர்கள் என்பதில் பெருமைப்பட வேண்டும் மாணவர்களின் கற்றலை ஆசிரியர்கள் எளிமை படுத்துகிறார்கள் கற்றலை எளிதாக்குவதே அவர்களின் முக்கிய வேலை என்றாலும் அவர்கள் ஒருபோதும் கற்றலை எளிதாக்குவதில் எந்தவொரு பயிற்சியும் பெறுவதில்லை துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவிலும் பல நாடுகளிலும் ஒருவர் உயர் கல்வியில் ஆசிரியராகும்போது கற்பித்தல் மற்றும் கற்றல் ஆகியவற்றில் அவருக்கு எந்தப் பயிற்சியும் வழங்கப்படுவதில்லை நீங்கள் முதுகலை பட்டம் பெற்றபோது நீங்கள் ஒரு பாடத்தில் தகுதி பெற்றீர்கள் இருப்பினும் ஒரு விஷயத்தை அறிவது என்பது கற்றலை எளிதாக்கும் செயல்முறையிலிருந்து வேறுபட்டது கற்றலை எளிதாக்குவதில் நீங்கள் பயிற்சி பெறவில்லை என்பதை நீங்கள் முதலில் ஒப்புக் கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் TALE என்பது பொறியியல் ஆசிரியர்களுக்கு ஆதரவை வழங்கும் ஒரு முயற்சி TALE 1 தொகுதி 1 3 அனைத்து பொறியியல் ஆசிரியர்களுக்கும் கற்றலை எளிதாக்குவதில் பயிற்சியளிக்கப்படாத இடைவெளியை நிரப்ப ஆதரவை வழங்குகிறது இந்த சூழலில் நாங்கள் செயல்படுவதால் இந்தியாவில் உள்ள பொறியியல் கல்வியைப் பற்றி பார்ப்போம் பொறியியல் கல்வியில் இந்தியா மூன்று அடுக்கு முறையைக் கொண்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தன்னாட்சி கல்லூரிகள் மற்றும் தன்னாட்சி அல்லாத கல்லூரிகள் தனியார் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் தங்களது சொந்த திட்டங்களை வடிவமைக்க முடியும் மாணவர்களை அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப தேர்வு செய்யலாம் மேலும் அவர்கள் தங்கள் சொந்த தேர்வுகளை நடத்தலாம் மற்றும் பல தன்னாட்சி கல்லூரி ஒரு பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் அவை பாடத்திட்ட வடிவமைப்பு பாடநெறி மற்றும் தேர்வை நடத்துவதில் ஆகியவற்றில் சுயாட்சியுடன் செயல்படுகின்றன ஆனால் அவை இணைந்திருக்கும் பல்கலைக்கழகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களைப் பின்பற்றுகின்றன அதேசமயம் தன்னாட்சி அல்லாத கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் அனைவரும் அறிந்தது போல் அனைத்தும் ஒரு மைய இடத்தில் தீர்மானிக்கப்படுகின்றன பாடத்திட்டத்தை பல்கலைக்கழக ஆய்வு குழுக்கள் வடிவமைக்கின்றன பரீட்சை பல்கலைக்கழகத்தால் மையமாக நடத்தப்படுகிறது மேலும் அனைத்து செயல்முறைகளின் மதிப்பீடு முடிவுகள் பற்றிய அறிவிப்பு ஒரு மைய இடத்தினில் செய்யப்படுகிறது மத்திய நிதியளிக்கப்பட்ட நிறுவனங்கள் IIT's NIT's மற்றும் சில மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் IIIT's போன்ற குறைந்த எண்ணிக்கையிலான அரை பொது நிறுவனங்கள் ஆசிரியர்களை நியமித்தல் மாணவர் சேர்க்கை ஆகியவற்றை விரிவான தேர்வு செயல்முறை மூலம் செய்கின்றன ஆசிரியர்களையும் மாணவர்களையும் மிக விரிவான செயல்முறையின் மூலம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் நல்ல தரமான ஆசிரியர்களுக்கும் நல்ல தரமான மாணவர்களுக்கும் உறுதியளிக்கிறீர்கள் இத்தகைய சூழ்நிலையில் நடக்கும் கற்பித்தல் மற்றும் கற்றல் மற்ற நிறுவனங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டவை அதேசமயம் சுய மேம்படுத்தும் தனியார் பல்கலைக்கழகங்களும் மாறுபட்ட தரம் கொண்டவை சில நல்ல கல்லூரிகளும் உள்ளன ஆனால் சில நடைமுறையில் தன்னாட்சி கல்லூரிகளைப் போன்றவை இந்தியாவில் 90 க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் சுயநிதி மற்றும் தன்னாட்சி அல்லாத நிறுவனங்கள் இப்போது நமது கவனம் சுயநிதி மற்றும் தன்னாட்சி அல்லாத நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மீது இருக்கும் இந்த தன்னாட்சி அல்லாத நிறுவனங்களின் தன்மை என்ன தன்னாட்சி அல்லாத நிறுவனங்களில் நுழையும் மாணவர்களுக்கு பரவலாக மாறுபட்ட திறன்கள் அறிவாற்றல் திறன்கள் மற்றும் உந்துதல்களைக் கொண்டுள்ளனர் CET தரவரிசையை ஒரு குறிகாட்டியாகப் பார்த்தால் நீங்கள் 30000 வரம்பில் CET தரவரிசைகளைப் பெறுவீர்கள் குறைந்தபட்ச தேவை என்பது இப்போது பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய மட்டத்தில் 35 சதவிகிதம் அல்லது 40 சதவிகித மதிப்பெண்களுக்கு குறைந்துள்ளது அவற்றின் உந்துதல்களும் திறன்களும் மிகவும் பரவலாக வேறுபடுகின்றன அத்தகைய சூழ்நிலையில் தன்னாட்சி அல்லாத நிறுவனங்களில் பாடத்திட்டமும் அறிவுறுத்தலும் IIT மற்றும் NITகளைப் பின்பற்ற முடியாது துரதிர்ஷ்டவசமாக ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்க வேண்டிய போதெல்லாம் மக்கள் செய்யும் தவறு இது இந்த பல்கலைக்கழகங்களின் ஆய்வுக் குழுக்கள் IIT பாடத்திட்டத்தைப் பார்த்து அதைப் பின்பற்ற முயற்சிக்கின்றன மற்றும் IIT பாடத்திட்டத்தில் அதிக உள்ளடக்கத்தைச் சேர்க்க முயற்சிக்கின்றன அல்லது உண்மையில் அவை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இவை நேர்மாறாக இருக்கின்றன தன்னாட்சி அல்லாத நிறுவனங்களிடையே உயர் கல்வியில் உந்துதல் மற்றும் அறிவும் கணிசமாக வேறுபடுகின்றன இதன் பொருள் என்னவென்றால் இந்த தன்னாட்சி அல்லாத நிறுவனங்கள் கல்வி அறக்கட்டளைகளை உருவாக்கும் பல்வேறு வகையான மக்களால் அமைக்கப்பட்டவை நீங்கள் அவர்களின் பின்னணியைப் பார்த்தால் அது மாறுபடும் அவர்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் வணிகர்கள் அவர்கள் வணிகர்கள் என்ற பொருளில் சர்க்கரை போரன்களாக இருக்கலாம் இவர்களுக்கு எதையும் பெயரிடலாம் அனைத்து வகையான மக்களும் இந்த நிறுவனங்களை நிறுவுவதில் உள்ளனர் முதலில் அவர்கள் ஏன் ஒரு நிறுவனத்தை உருவாக்குகிறார்கள் அவர்கள் ஒரு காகிதத்தில் எழுதும் எதுவாகிலும் சரியாக இருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட உந்துதல் மற்றும் உயர் கல்வி குறித்த அவர்களின் அறிவு என்ன உயர்கல்வியை சரியாகக் குறிப்பது எது வெவ்வேறு நிர்வாகங்களிடையே இது கணிசமாக மாறுபடும் நிறுவனம் உருவாக்கப்பட்டதும் நிதி நம்பகத்தன்மையையும் கற்றல் தரத்தையும் பராமரிப்பது பல நிறுவனங்களுக்கு பெரும் சவால்களாகும் இங்கு இரண்டு தேவைகள் உள்ளன இது நிதி ரீதியாக சாத்தியமானதாக இருக்க வேண்டும் மேலும் கற்றல் தரத்தை உறுதிப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் இந்த இரண்டையும் நிகழ்த்துவது பல சுயநிதியியல் கல்லூரிகளுக்கு ஒரு சவாலாக உள்ளது 1990 களின் பிற்பகுதியிலும் இந்த 21 ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் பொறியியல் திட்டங்களுக்கு பெரும் தேவை இருந்தது ஆனால் மெதுவாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பொறியியல் திட்டங்களுக்கான தேவை குறைந்து வருகிறது ஏனெனில் இந்த நாட்களில் பல சாத்தியமான வேலைகள் உள்ளன அது சுற்றுலா விருந்தோம்பல் மேலாண்மை சுகாதாரப் பாதுகாப்பு நீங்கள் பெயரிடுங்கள் பெரிய வகையான வேலை வாய்ப்புக்கள் உருவாக்கப்படுகின்றன அந்த அளவிற்கு பொறியியல் திட்டங்களுக்கான தேவை குறைகிறது இந்த மாதிரியான பல நிறுவனங்கள் எதிர்கொள்ள வேண்டிய மற்றொரு சவால் அது கடந்த 2 3 ஆண்டுகளில் ஏராளமான கல்லூரிகள் ஏற்கனவே மூடப்பட்டிருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் தனியார் பல்கலைக் கழகங்கள் மற்றும் தன்னாட்சி அல்லாத கல்லூரிகளின் நிர்வாகங்கள் நிதி நம்பகத்தன்மையில் முதன்மை அக்கறை கொண்டுள்ளன இதற்கு சேர்க்கை அதிகமாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அது 75 ஐத் தாண்டவில்லை என்றால் அவர்களுக்கு நிதி நம்பகத்தன்மை தொடர்பான சிக்கல்கள் இருக்கும் அவர்கள் AICTE மூலம் குறிப்பிட்ட கால இடை வெளியில் அங்கீகரிப்பு மாநில அரசுகள் இது ஒரு தேவை மற்றும் NBA மற்றும் சில நேரங்களில் NAAC ஆல் அங்கீகாரம் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் தேர்ச்சி சதவீதம் அதிகமாக இருந்தால் மற்றும் வேலைவாய்ப்பு நன்றாக இருந்தால் சேர்க்கை அதிகமாக இருக்கும் என்று இந்த நிர்வாகங்கள் கருதுகின்றன இது நிர்வாகத்தின் பொதுவான உணர்வு எனவே இந்த தேவைகளைப் பூர்த்தி செய்ய ஆசிரியர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதாவது மாணவர்களின் தரத்தைப் பொருட்படுத்தாமல் தேர்ச்சி சதவீதங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் ஆகவே முழு அமைப்பும் இந்த தேவையைப் பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறது நிர்வாகம் அதன் எதிர்பார்ப்புகளை HOD கள் மூலம் தெரிவிக்கிறது பொதுவாக இது மிகவும் கடினமான சில செயல்முறைகளுக்கு வழிவகுக்கிறது அதாவது அந்த நிறுவனத்தில் நடைமுறையில் உள்ளவற்றிலிருந்து விலகிச் செல்ல ஆசிரியருக்கு அனுமதி இல்லை மற்றும் அவர் அங்கே எதையும் பரிசோதிக்க அனுமதிக்கப்படுவதில்லை மீண்டும் தன்னாட்சி அல்லாத கல்லூரிகளின் ஆசிரியர்களுக்கு வருவோம் ஆசிரியர்கள் பெரும்பாலும் இணைந்த தன்னாட்சி அல்லாத நிறுவனங்களின் தயாரிப்புகளாகும் அவர்களே வெவ்வேறு திறன்களையும் தகவல்தொடர்பு திறன்களையும் கொண்டுள்ளனர் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் வந்த அமைப்பிலிருந்து நீங்கள் வித்தியாசமாக இருக்க முடியாது ஆசிரியர்கள் தங்கள் திறமைகள் மற்றும் தகவல்தொடர்பு திறன்களில் சில வரம்புகளுடன் வரும் சூழ்நிலை இங்கே உள்ளது அவை மோசமாக பொருத்தப்பட்டவை குறிப்பாக கற்பித்தல் மற்றும் கற்றல் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி ஏனென்றால் இவர்களில் யாருக்கும் எந்தவிதமான பயிற்சிக்கும் உட்படுத்தப்படவில்லை அதிக சுமை கொண்ட பாடத்திட்டத்தை கற்பிப்பது ஆசிரியர்களுக்கு கடினம் முதலாவதாக பாடத்திட்டம் அதிக சுமையாக இருப்பதால் ஆசிரியர்கள் திட்டமிடப்பட்டதை விட கூடுதல் விரிவுரைகளை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது பாடத்திட்டத்தை முடிக்கும் ஒரே வழி ஒவ்வொரு வகுப்பறைக்கும் இருக்கும் ஒதுக்கப்பட்ட 50 நிமிடங்களையும் ஒரு வழி தொடர்புக்கு பயன்படுத்துவதுதான் இது முற்றிலும் நல்ல அறிவுறுத்தலுக்கு எதிரானது தவிர ஆசிரியர்கள் தங்கள் கணிசமான நேரத்தை சுமார் 30 நிர்வாகம் மற்றும் ஆவணப்படுத்தல் செயல்பாட்டில் செலவழிக்கிறார்கள் பல ஆசிரியர்கள் இதனால் மனக்கசப்பு அடைகிறார்கள் இந்த தன்னாட்சி அல்லாத கல்லூரிகளில் அவர்கள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் செயல்பட வேண்டும் இந்த வரம்புகள் அனைத்தையும் கொண்டு ஒரு ஆசிரியர் இன்னும் கற்றல் தரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நாங்கள் கூறுகிறோம் அதை எப்படி செய்வது TALE வழங்கிய சில கூறுகளைப் பயன்படுத்தவும் இதை தொடங்குவதற்கு நீங்கள் 'விரும்புகிறீர்கள்' மற்றும் 'வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம்' என்று நேர்மறையாக உணருங்கள் நீங்கள் நேர்மறையாக உணராவிட்டால் வெளிப்படையாக நீங்கள் ஒரு வித்தியாசத்தை உருவாக்க முடியாது நீங்கள் ஒரு வித்தியாசத்தை உருவாக்க முடியும் என்பதில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் மற்றும் இதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் உள்ளன மற்றும் நீங்கள் தனியாக இல்லை கற்பித்தல் மற்றும் கற்றல் ஆகியவற்றில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த பலர் சொந்தமாக முன்முயற்சி எடுப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம் மூளை எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் மக்கள் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் என்பதைப்பற்றி நமக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை என்பதை ஆசிரியர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சில வரையறுக்கப்பட்ட அறிவு உள்ளது மற்றும் உணர்ச்சிகள் கற்றலை பெரிதும் பாதிக்கின்றன என்பதையும் கவனியுங்கள் நீங்கள் அதை ஒதுக்கி வைக்க முடியாது உணர்ச்சிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன அதை எவ்வாறு நிர்வகிப்பது நமக்கு தெரியாது ஆனால் குறைந்த பட்சம் உணர்வுகள் கற்றலை பெரிதும் பாதிக்கின்றன என்பதை ஒப்புக் கொள்ள வேண்டும் கற்றலை பாதிக்கும் காரணிகளை நீங்கள் ஒப்புக் கொள்ள வேண்டும் அல்லது அடையாளம் காண வேண்டும் அவற்றின் பட்டியலை உருவாக்கி நீங்கள் பாதிக்கக்கூடிய காரணிகளை அடையாளம் காண வேண்டும் அவை அனைத்தையும் நீங்கள் அனுமதிக்க முடியாது உங்கள் சூழலில் உங்கள் வரம்புகளுடன் நீங்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளை அடையாளம் காணவும் ஒரு மாணவர் அவளது அல்லது அவனது சொந்த அறிவை கட்டமைக்கிறான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கட்டமைப்பது சிலரால் அறிவு உற்பத்தி என்றும் குறிப்பிடப்படுகின்றன இது ஒரு ஆக்கபூர்வமான படி அதாவது ஒவ்வொரு தனிமனிதனும் தனக்குக் கிடைக்கும் உள்ளீடுகளின் அடிப்படையில் தனது சொந்த உலகக் கண்ணோட்டத்தை உருவாக்குகிறான் ஆனால் இறுதியாக ஒவ்வொருவரின் அறிவும் ஒவ்வொரு நபரிடமிருந்தும் வேறுபட்டது ஒவ்வொருவரும் தனது சொந்த உலகக் கண்ணோட்டத்தை உருவாக்குகிறார்கள் மேலும் சமூக தொடர்புகளின் மூலம் இதை அவர்கள் சிறப்பாகச் செய்ய முடியும் அதை நாங்கள் TALE1 சமூக ஆக்கபூர்வவாதத்தில் கூறினோம் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் அவர்களின் உலகக் கண்ணோட்டத்தை உருவாக்குவதற்கும் இது ஒரு வழி என்பதை மீண்டும் நீங்கள் ஒப்புக் கொள்ள வேண்டும் இது ஒரு எச்சரிக்கை உங்கள் தனிப்பட்ட அனுபவங்களை பொதுமைப்படுத்த அவசரப்பட வேண்டாம் இது நடைமுறையில் எல்லா மக்களும் செய்கிறார்கள் இது தான் நாம் நடக்க வேண்டிய வழி என்று கூறுங்கள் உங்கள் தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் மிகவும் வலுவான நிலைகளை எடுக்க வேண்டாம் கற்பித்தல் மற்றும் கற்றல் நடவடிக்கைகளுக்காக பிரத்தியேகமாக துறை நிறுவனம் மற்றும் இணையத்தில் உள்ள சக ஊழியர்களுடன் நீங்கள் குழுக்களை உருவாக்குங்கள் நீங்கள் கற்பிக்கும் படிப்புகளின் வகையைப் பகிர்ந்து கொள்ளும் ஒரு குழுவை நீங்கள் உருவாக்கினால் ஒவ்வொரு பாடத்திற்கும் நீங்கள் ஒரு குழுவை உருவாக்கலாம் அங்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசலாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளலாம் ஒருவருக்கொருவர் மதிப்பீடு செய்யலாம் மற்றும் பல நீங்கள் ஒரு குழுவை உருவாக்க முடிந்தால் அது பல வரம்புகளை கடக்க உதவும் ஒருவர் பெரும்பாலும் சமூக தொடர்புகளின் மூலம் அறிவை மிகவும் திறம்பட உருவாக்குகிறார் மற்றும் இது ஒரு குழு செயல்பாடு கற்பித்தல் மற்றும் கற்றல் தொடர்பான அனைத்து அம்சங்களுக்கும் ஆசிரியர்களாகிய நாம் தான் பொறுப்பு அதாவது சில நேரங்களில் நீங்கள் நேர அட்டவணையில் பங்கேற்க வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் ஆலோசனையில் பங்கேற்க வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் குறை தீர்க்கும் பிரச்சினைகள் மாணவர் பிரச்சினைகள் நிர்வாக சிக்கல்கள் மற்றும் ஆவணப்படுத்தல் சிக்கல்களைப் பார்க்க வேண்டும் இது தேவையற்ற திணிப்பு மற்றும் எங்கள் நேரத்தை வீணடிப்பது என்று நீங்கள் கூற முடியாது ஒரு ஆசிரியராக எல்லா அம்சங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு என்பதை நீங்கள் மனதளவில் ஏற்றுக்கொண்டவுடன் குறைந்தபட்சம் உங்கள் வழக்கமான செயல்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த வேலைகளையாவது செய்வீர்கள் இது உங்கள் மீது சுமத்தப்படும் கூடுதல் விஷயம் அல்ல இந்த திட்டம் குறிப்பாக முக்கிய படிப்புகள் துறையின் அனைத்து ஆசிரியர்களின் பொறுப்பாகும் உங்கள் துறை சகாக்களை அணியின் உறுப்பினர்களாக நீங்கள் நடத்த வேண்டும் அதாவது நீங்கள் முக்கிய பாடநெறிகளின் பாடத்திட்டம் பாடத்திட்டங்கள் படிப்புகளை வடிவமைக்கும்போது அது உண்மையில் துறையின் அனைத்து ஆசிரியர்களின் பொறுப்பாகும் அந்த பாடத்தை கற்பிக்கும் ஒன்று அல்லது இரண்டு நபர்களின் பொறுப்பு மட்டுமல்ல ஏனெனில் படிப்புகளுக்கு இடையில் நிறைய தொடர்புகள் மற்றும் ஒருவருக்கொருவர் சார்ந்து இருத்தல் பற்றி கற்பிப்பது அவர்களின் பொறுப்பு அவை கையாளப்பட வேண்டும் நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தை அதிகமான சுமையில் செய்ய முடியாது மற்றும் வேறு சில பாடங்களை குறைவான சுமையில் செய்ய முடியாது எனவே நீங்கள் ஒரு குழுவாக முக்கிய படிப்புகளின் விஷயங்களை தீர்க்க வேண்டும் உங்கள் சொந்த அவதானிப்புகள் மற்றும் பிரதிபலிப்புகளை ஆவணப்படுத்துவதும் தேவைப்படும்போது பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதும் மற்றொரு நல்ல நடைமுறை உங்கள் சொந்த குறிப்புகள் 'உங்களுக்கான குறிப்புகள்' என்று தொடர்ந்து எழுதுங்கள் மேலும் HOD கள் மற்றும் நிர்வாகத்தின் கவனத்தை உடனடியாக ஈர்க்கக்கூடிய புதிய முறைகளை முயற்சிக்கவும் ஆனால் புதிய சோதனை முதல் முறையில் சரியாக இயங்காது என்பதை நினைவில் கொள்க பொதுவாக அது முடியாது ஏனெனில் நீங்கள் ஒரு முறை முயற்சித்த பிறகு உங்கள் பரிசோதனையின் முடிவை பாதிக்கும் அனைத்து காரணிகளையும் நாம் புரிந்துகொள்வோம் இரண்டாவது முறையாக நீங்கள் செய்யும்போது முழு பரிசோதனையையும் நீங்கள் சரிசெய்ய முடியும் அல்லது இந்த எல்லா காரணிகளையும் கவனத்தில் கொள்ளலாம் எனவே இது முதல் முறையாக தோல்வியுற்றால் அதை கைவிட வேண்டாம் மதிப்பீட்டின் மூலம் அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்க மதிப்பீடு உண்மையில் நாங்கள் கூறியது போல் 'மதிப்பீடு கற்றலை இயக்குகிறது ' இருப்பினும் மதிப்பீட்டு திட்டத்தில் மாற்றங்கள் நிறுவனத்தின் அனைத்து திட்டங்களிலும் செய்யப்பட வேண்டும் ஒரு பாடநெறி அல்லது ஒரு திட்டத்திற்கான உங்கள் மதிப்பீட்டுத் திட்டங்களை நீங்கள் தனியாக மாற்ற முடியாது உங்கள் யோசனையை மீதமுள்ள ஆசிரியர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் அவர்கள் அனைவரும் ஒப்புக் கொள்ள வேண்டும் அவர்கள் ஒப்புக்கொண்டவுடன் மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் அதன்பின்னர் மதிப்பீட்டுத் திட்டம் என்னவாக இருக்கும் என்பதையும் தயார் செய்ய வேண்டும் இதை அவர்களின் மேல் திணித்து அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த கூடாது NBA வழங்கிய நிரல் முடிவுகளை அடைய மாணவர்களுக்கு நாம் இடர்பாடுகளை எளிதாக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதுதான் எங்கள் தேவை இது ஒரு துண்டு காகிதத்தில் எழுதப்பட வேண்டிய ஒன்றல்ல ஒரு ஆசிரியராக நீங்கள் அனைவரும் முழுமையாக உடன்படுகிறீர்களோ இல்லையோ NBA வழங்கிய நிரல் முடிவுகளை அடைய மாணவர்களுடன் நாம் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் மக்கள் எவ்வாறு கற்கிறார்கள் என்பதைப் புரிந்துகொள்வதற்கும் பொறியியல் கல்வியை கற்பிப்பதற்கும் நீங்கள் சிறிது நேரம் முதலீடு செய்ய வேண்டும் இணையத்தில் நீங்கள் பெறக்கூடிய ஏராளமான இலக்கியங்கள் உள்ளன கற்பித்தல் மற்றும் கற்றல் உங்கள் தொழில் என்பதால் நீங்கள் புத்தகங்களுக்கான அணுகலையும் பெறலாம் அதை நீங்களே ஒரு பாடமாகக் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு முறை அதற்கு தொடர்புடைய இலக்கியங்களைப் படிக்கும் பழக்கத்தை நீங்கள் அடைந்தவுடன் நீங்கள் செய்வதை விட சிறப்பான பணியை செய்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வீர்கள் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் நாம் ஒன்றாக பார்ப்போம் ஒரு ஆசிரியர் நினைவில் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் அல்லது தனக்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் மாணவர்கள் காரணமாக தான் நீங்கள் இருக்கிறீர்கள் மாணவர்கள் இல்லை என்றால் ஆசிரியர்கள் இருக்க எந்த காரணமும் இல்லை எங்கள் வேலைகள் மாணவர்களால் தான் உள்ளன மாணவர்கள் சவால்களாக இருக்கும்போது ஒரு வகையில் சில மாணவர்களின் குழு குறைந்த அறிவாற்றல் திறன்களைக் கொண்டிருந்தால் அவர்களால் பிரச்சினைகளை தீர்க்க முடியாது அவர்கள் சவால்களாக கருதப்பட வேண்டும் விரோதிகளாக அல்ல ஆனால் அவர்கள் கற்றலில் ஆர்வம் காட்டவில்லை என அவர்களுடன் நாங்கள் பணியாற்ற முடியாது என்று ஆசிரியர் கூறக் கூடாது ஆசிரியர் அந்த நிலையை எடுக்க முடியாது ஏனென்றால் நான் சொன்னது போல் மாணவர்களால் தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் தங்களிடம் உள்ள மாணவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் மேலும் சிறந்த மாணவர்களைப் பெற எதிர்பார்க்க கூடாது ஏனெனில் பல முறை மாணவர்கள் தான் பிரச்சனை என ஆசிரியர்கள் கூற கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்கள் போதுமானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் கடினமாக உழைக்க விரும்பவில்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அத்தகைய கருத்துக்களை கூறுவீர்கள் ஆனால் மாணவர்கள் காரணமாகதான் ஆசிரியர்களாகிய நாம் இருக்கிறோம் ஒரு ஆசிரியர் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் அவர்கள் உங்களிடம் வரும் வயது 17 முதல் 21 வரை இது வளரும் வயது மற்றும் மாணவர்களின் தேவைகள் பாடத்திட்டத்தின் படி கற்றல் தவிர பல உள்ளன அவர்கள் தங்கள் சொந்த விதிமுறைகளில் உலகைப் பார்க்கிறார்கள் பின்பற்ற மற்றும் ஆய்வு செய்ய என்பது போன்ற பிற ஆர்வங்கள் மாணவர்களுக்கு இருக்கலாம் சில நேரங்களில் அவர்கள் தோல்வியடைந்து சிக்கல்களில் சிக்கிக் கொள்கிறார்கள் மேலும் சில மாணவர்கள் தாங்கள் தவறான தொழிலில் இருப்பதாக உணர்கிறார்கள் ஆனால் பெற்றோர்கள் இதில் உடன்பட மாட்டார்கள் இந்த வயதினருக்கு வரும் அனைத்து வகையான சிக்கல்களும் உங்களிடம் உள்ளன மேலும் ஒரு ஆசிரியர் அனைத்தையும் உணர்ந்து சமாளிக்கும் திறன் கொண்டவராக இருக்க வேண்டும் இதற்கு உலகளாவிய தீர்வுகள் எதுவும் இல்லை ஆசிரியர்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் தொடரக்கூடிய சில செயல்களுக்கான உதவிக்குறிப்புகளை நாங்கள் வழங்குகிறோம் சக ஊழியர்களுடன் கலந்துரையாடி நீங்கள் கற்பிக்கும் படிப்புகளின் சூழலையும் கண்ணோட்டத்தையும் எழுதுங்கள் அதை ஆவணப்படுத்தல் வேண்டும் ADDIE இன் பகுப்பாய்வு கட்டத்தில் நாம் ஏற்கனவே கூறியது போல பாடத்தின் சூழல் மற்றும் கண்ணோட்டம் என்ன தேவைப்பட்டால் மீண்டும் எழுதுங்கள் ஏனெனில் பெரும்பாலான வாரியங்கள் சில பாடநெறி முடிவுகளை சரியான வடிவத்தில் எழுதலாம் அல்லது எழுதக்கூடாது நீங்கள் மாற்ற எந்த உரிமையும் இல்லாத பாடத்திட்டத்தை மாற்றாமல் தயவுசெய்து மீண்டும் செய்யுங்கள் ஒரு பாடத்தின் அதே பாடத்திட்டத்திற்கு நீங்கள் பாடத்திட்டத்தை மீண்டும் எழுதலாம் ஒரு பாடத்திட்டத்தின் அதே பாடத்திட்டத்திற்காக ADDIE இன் பகுப்பாய்வு கட்டத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டியுள்ள ஒரு கட்டமைப்பில் பாடநெறி முடிவுகளை மீண்டும் எழுதலாம் அவற்றை சரியாகக் குறிக்கவும் ஒரு குறிப்பிட்ட PO ஏன் உரையாற்றப்படுகிறது உரையாற்றப்படவில்லை என்பதைப் உங்கள் சகாக்களுடன் இணைந்து புரிந்துகொள்ளுங்கள் ADDIE இன் கட்டமைப்பில் உங்கள் படிப்புகளை வடிவமைத்து ஆவணப்படுத்தவும் உண்மையில் ஆவணப்படுத்தும் செயல்முறை தான் கற்றல் செயல்முறை அதை ஒரு சுமையாக பார்க்கக்கூடாது ஆவணப்படுத்தல் கற்றல் செயல்முறைகளில் ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும் மிக முக்கியமாக இணையம் மற்றும் சக ஊழியர்களின் உள்ளீடுகளுடன் நீங்கள் கற்பிக்கும் அனைத்து படிப்புகளுக்கும் சரியான குறியீட்டுடன் நல்ல உருப்படி வங்கிகளை வடிவமைக்கவும் இந்த வெளியீட்டை நீங்கள் துறையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆசிரியர் மாறும்போது துறை இந்த வளத்தை இழக்கக்கூடாது மற்றும் சதுர பூஜ்ஜியத்துடன் இதை தொடங்க முடியாது ஒரு வழி தொடர்பு என்று விரிவுரைக்கு உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டாம் நாங்கள் பேசிய பல அறிவுறுத்தல் கூறுகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்கள் விருப்பப்படி சில அறிவுறுத்தல் அணுகுமுறையைப் பயன்படுத்தி வகுப்பில் ஒரு வழி தகவல்தொடர்புக்கு செல்வதை விட சில விஷயங்களை முயற்சிக்க வேண்டும் உங்கள் விருப்பத்தின் வழிமுறை அணுகுமுறையைத் தேர்ந்தெடுக்கவும் எனவே ஒவ்வொரு CO மற்றும் அல்லது திறனுக்கும் TALE இல் வழங்கப்பட்ட அணுகுமுறைகளிலிருந்தோ அல்லது நீங்கள் ஆராய்ந்த மற்றவர்களிடமிருந்தோ எல்லோரும் ஒரே வழிமுறை அணுகுமுறையைப் பின்பற்ற வேண்டியதில்லை உங்கள் தேர்வுக்கான காரணங்களைக் கூறுங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வடிவத்தில் உள்ள அறிவுறுத்தல் பொருள் உருவாக்குங்கள் இதை நாங்கள் பல பட்டறைகள் மூலம் செய்துள்ளோம் ஆனால் இது ஒரு குழு நடவடிக்கையாக செய்யப்பட வேண்டும் மாணவர்கள் அடையக்கூடிய புதிய அறிவு மற்றும் திறன்களில் மாணவர்களை ஈடுபடுத்த முயற்சி செய்யுங்கள் புதிய அறிவோடு மாணவர்களை எவ்வாறு ஈடுபடுத்துவது சில செயல்களைச் செய்வது சில விவாதங்களைச் செய்வது 2 நிமிட காகிதம் எழுதுவது அல்லது வரைபடம் வரைவது அல்லது எதையாவது ஈடுபடுவதை ஒட்டி உருவகப்படுத்துவது மாணவர்கள் சுறுசுறுப்பாக பங்கேற்கிறார்கள் மற்றும் அறிவோடு தொடர்பு கொள்கிறார்கள் என்றால் அறிவோடு ஈடுபடுகிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களின் கவனத்தையும் பங்கேற்பையும் முழுமையாக பெறுவீர்கள் ஒரு முறை அவர்கள் ஈடுபட்டவுடன் அவர்களும் பாடத்திட்டத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள் இது மிக முக்கியமானது புதிய அறிவில் உங்கள் மாணவரை எவ்வாறு ஈடுபடுத்துவது கற்பித்தல் சூழ்நிலையின் அனைத்து வரம்புகளையும் மீறி ஆசிரியர்கள் இன்னும் செய்ய முடியும் என்று நாங்கள் உணர்ந்த சில விஷயங்கள் இவை நீங்கள் எதைச் செய்தாலும் உங்கள் மாணவர்களின் கற்றல் தரத்தில் நேரடியாக பிரதிபலிக்கும் ஏனெனில் அவர்கள் தான் நமது குறிக்கோள் அவர்கள் தான் நமது கடமை ஒரு பயிற்சியாக உங்கள் மாணவர்களின் சிறந்த கற்றலை எளிதாக்க உங்கள் அறிவுறுத்தல் சூழ்நிலையின் அனைத்து வரம்புகளையும் மீறி நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிடுங்கள் சிறந்த கற்றலுக்கு வழிவகுத்ததாக நீங்கள் கருதும் நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதிகபட்சம் 500 வார்த்தைகளில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை இந்த முகவரியில் எங்களுக்கு அனுப்புங்கள் நான் குறிப்பிட்டுள்ளபடி இதுவே கடைசி பாடம் மற்றும் TALE தொகுதி 2 மற்றும் 3 உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் விவரங்கள் கூடுதல் கேள்விகள் கூடுதல் விளக்கங்களை ஆகியவற்றைக் கேட்டு எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புவதை வரவேற்கிறோம் மகிழ்ச்சியான கற்றலுக்கு உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி